அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் இன் மூக் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நான் கான்பூர் ஐஐடியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த பாடத்திட்டத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் பின்னர் நாம் ஏற்கனவே தொகுதி 4 மற்றும் விரிவுரை எண் 10 இல் இருக்கிறோம் இந்த வாரம் குறிப்பாக நான் மோதல் தீர்க்கும் திறன்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறேன் ஏன் என்று நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம் கடந்த வாரத்தில் நீங்கள் அதைப் பார்த்தால் நான் ஒரு கருத்துக்கு ஒரு விரிவுரையைப் பயன்படுத்தினேன் ஆனால் இது ஒரு கருத்து மற்றும் நான் அதை 4 விரிவுரைகள் வரை கொண்டு வந்துள்ளேன் இது கடைசி விரிவுரை உண்மையில் மோதல் தீர்க்கும் திறன்களைப் கொண்டு நான் முடிக்கப் போகிறேன் ஆனால் நான் ஏன் இவ்வளவு நேரத்தை செலவிடுகிறேன் என்று நீங்கள் யோசித்தால் இது ஒரு திறமை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நன்கு வளர்ந்தால் மோதல்களைத் தீர்க்கும் திறன் தொழில்முறை வட்டத்தில் மட்டுமல்ல தனிப்பட்ட வட்டத்திலும் உங்களை மிகவும் கோர வைக்கிறது மக்கள் உங்களிடம் வருவார்கள் ஒரு மோதல் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் உங்களை எதிர்நோக்குவார்கள் நீங்கள் வந்து அவர்களின் மோதல்களைத் தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் அவர்களின் மோதல்களைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் அந்த நபர்களுடன் ஒரு இணக்கமான உறவைப் பேணுகிறீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் ஆளுமையை வலுப்படுத்தி கட்டமைக்கிறீர்கள் இது ஒவ்வொருவரும் ஒரு நபரிடம் தேடும் ஒரு திறமை மற்றும் மற்றும் இது உங்கள் ஆளுமையின் அளவை தீர்மானிக்கிறது மேலும் நீங்கள் ஒரு நல்ல தலைவரா இல்லையா ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு நல்ல நபராக இருக்கிறீர்களா உங்களை சிறந்து விளங்க வைக்க வைக்க இதைப் பயன்படுத்த முடியுமா இதன் மூலம் தான் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன அதனால்தான் நான் இதற்காக இவ்வளவு நேரத்தை செலவிடுகிறேன் எனவே இந்த பிரிவில் சில வகையான மோதல்கள் மற்றும் மோதல்களைத் தீர்க்க முயற்சிக்கும் சில வகைகளைப் பார்ப்போம் இப்போது நாம் செல்வதற்கு முன் நான் ஒவ்வொரு முறையும் செய்வது போல கடந்த விரிவுரையில் நாம் என்ன செய்தோம் என்பதற்கான சில விரைவான சிறப்பம்சங்களைப் பார்ப்போம் தனிப்பட்ட மட்டத்தில் இரண்டு மோதல்களுக்கான சில தீர்வுகளை நாங்கள் விவாதித்தோம் ஒன்று ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலானது மற்றொன்று அன்பின் காரணமாக திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியினருக்கு இடையிலானது ஆனால் பின்னர் அவர்கள் முறிவு நிலையை அடையப் போகிறார்கள் அதாவது விவாகரத்து இப்போது நீங்கள் இருபுறமும் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மூன்றாவது பக்கத்திற்கும் தற்செயலைக் கொடுக்க முடியும் மேலும் பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் தனது மிகவும் பிரபலமான கட்டுரையான நோல்ட்ஜ் அண்ட் விஸ்டமில் அவர் மக்களிடையே ஞானத்தை நிறுவ முயற்சிக்கும் விதத்தைப் பற்றி குறிப்பிட்டதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் எடுத்துரைத்தேன் குறிப்பாக தனிப்பட்ட மோதல்களில் ஒருவருக்கொருவர் தகுதிகளை எழுதச் செய்வதன் மூலம் குறிப்பாக அவர்கள் ஒருவருக்கொருவர் வெறுத்தால் குறைபாடுகள் பின்னர் நபர்களுடன் நோட்டுகளைப் பரிமாறிக்கொள்ள முயற்சிக்கவும் எனவே தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நான் வேறு முறையில் பரிந்துரைத்தேன் பின்னர் அந்த நபர்களில் மட்டுமல்ல உங்கள் சொந்த மனதிலும் நிறுவ முயற்சிக்கவும் இப்போது இது தவிர மோதல்களைத் தீர்க்க வேறு எளிய வழிகள் உள்ளன இப்போது மற்ற எளிய வழிகள் உள்ளன நீங்கள் தேவையை வலியுறுத்துகிறீர்கள் என்றால் அந்த நபர்களிடமிருந்து ஒரு தீர்வுக்காக போராடுவதற்கோ அல்லது கோருவதற்கோ பதிலாக உங்களுக்கு இது உண்மையில் தேவை என்று மக்களிடம் சொன்னால் இந்த தீர்வை எனக்குக் கொடுங்கள் என்று அவர்களிடம் சொல்வதற்குப் பதிலாக இது எனக்குத் தேவை என்று நீங்கள் சொன்னால் மக்களை மோதலில் ஆழ்த்துவதற்குப் பதிலாக உங்கள் தேவையை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள் என்றால் எனவே பெரும்பாலான நேரங்களில் மக்கள் உங்களுக்கு அந்த வகையான தேவையை வழங்க அல்லது தேவை பூர்த்தி செய்யப்படுவதை எளிதாக்க உங்களுக்கு உதவ முனைகிறார்கள் இப்போது மோதல்களைத் தீர்ப்பதற்கான பிற எளிய வழிகளாக நான் கருதும் சில எடுத்துக்காட்டுகளைப் பாருங்கள் இப்போது இந்த பக்கம் யாராவது தீர்வு கோரினால் இது ஒரு சகோதரிக்கும் சகோதரருக்கும் இடையிலான சூழ்நிலை என்று வைத்துக்கொள்வோம் இந்த சகோதரி காட்சி என்னவென்றால் அவளுடைய சகோதரர் சத்தமாக இசையை இசைக்கிறார் மற்றும் அவரது நண்பர்களுடன் அருகிலுள்ள அறையில் நடனமாடுகிறார் பின்னர் அது அவளை மிகவும் தொந்தரவு செய்கிறது அவள் வந்து பின்னர் அவள் பொறுமையை இழந்துவிட்டாள் பின்னர் அவள் அவர்களைப் பார்த்து கூச்சலிட்டு அவள் சொல்கிறாள் குரங்குகளே நீங்கள் வெளியே சென்று மரங்களில் குதித்து பேச வேண்டியது தானே எனக்கு அமைதியான சூழல் தேவை இப்போது சகோதரர் வெளிப்படையாக கூறுகிறார் ஏ வாத்து நாங்கள் வெறுமனே குறும்புத்தனம் செய்து கொண்டிருக்கிறோம் உன்னால் பார்க்க முடியவில்லையா நீயே ஒரு அமைதியான இடத்தை கண்டுபிடித்துக் கொள் இப்போது சகோதரி உண்மையில் தனது தேவையை வலியுறுத்தி பின்னர் மற்ற தரப்பினருக்கு ஏன் அவளுக்காக அமைதி காக்க வேண்டும் என்பதைப் புரியவைக்க முடிந்தால் அதே சூழ்நிலையை மாற்ற முடியும் அதை மாற்றக்கூடிய வேறு வழியைப் பாருங்கள் சகோதரி சென்று ஹாய் தோழர்களே நல்ல இசை என்று கூறுகிறார் இருப்பினும் அல்லது இன்னும் எனக்கு ஒரு நல்ல சூழல் தேவை ஏனென்றால் நான் நாளை எனது தேர்வுக்கு தயாராகி வருகிறேன் அவர்களுக்குத் தேவையை கூற வேண்டும் பின்னர் சகோதரரும் அவரது நண்பர்களும் எனவே அவர்கள் இதைச் சொல்ல வாய்ப்புள்ளது நாங்கள் விரைவில் புறப்படுவோம் நீங்கள் அமைதியாக வேலை செய்யலாம் நாங்கள் கிளம்பிவிடுவோம் நாங்கள் முடிக்கப்போகிறோம் இப்போது காட்சியை மாற்றியது எது முந்தைய ஒன்றில் அவள் தனக்கு என்ன தேவை என்று அவர்களிடம் சொல்லவில்லை பின்னர் அவள் முதலில் தனது கோபத்தை காட்டினாள் பின்னர் அவள் கத்தினாள் பின்னர் அவள் உணர்ச்சியுடன் கத்திய விதத்திற்கு விரைவாக பதிலளிக்கச் செய்தாள் மற்றொன்றில் அவர் தனது உணர்ச்சியைக் கட்டுப்படுத்தினார் பின்னர் நீங்கள் இசையை அனுபவிக்கிறீர்கள் அது சரி ஆனால் எனக்கு இது தான் தேவை என்பதை அவர்களுக்கு உணர்த்த முயன்றார் எனவே பெரும்பாலான சூழ்நிலைகளில் தனது தேவையை பூர்த்தி செய்ய உதவ அவள் உண்மையில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினாள் ஒரு தீர்வை கூறுவதற்கு அல்லாமல் தான் நீங்கள் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிந்தால் விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான மற்றொரு சூழ்நிலையைப் பாருங்கள் மனைவி கணவனிடம் கூறுகிறார் அமைதியாக இருப்பதை நான் விரும்புகிறேன் நீங்கள் டிவியை அணைத்து உருப்படியான ஒன்றைச் செய்ய முடியாதா இப்போது கணவர் தான் கூறுகிறார் ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சி நடக்கிறது அதற்கு நேரம் எடுக்கும் நீங்கள் ஏன் மேலே செல்லக்கூடாது இப்போது இங்கே அவர் டிவி பார்ப்பதைத் தவிர வேறு அர்த்தமுள்ள ஒன்றைச் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்வை அவர் கோரினார் இப்போது தேவையை வலியுறுத்துவதைப் பொறுத்தவரை அதே சூழ்நிலையை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதைப் பாருங்கள் மனைவி கூறுகிறார் என் யோகாவைச் செய்ய எனக்கு ஒரு அமைதியான இடம் தேவை அவள் அன்பே அல்லது அத்தான் என்பதையும் சேர்க்கிறாள் பின்னர் இதைச் சொல்கிறாள் இப்போது கணவர் பின்வரும் எதிர்வினைகளில் ஒன்றைக் கொடுக்கலாம் தேவை வலியுறுத்தப்பட்டால் அவர் வெறுமனே சரி என்று சொல்ல முடியும் அன்பே நான் டிவியை அணைத்து அந்த நாவலைப் படிக்கிறேன் நான் உன்னை அமைதியாக இருக்க விடுகிறேன் இரண்டாவதாக நான் புளூடூத் ஹெட்போனைப் பயன்படுத்துவேன் என்று அவர் கூறலாம் இதனால் மீண்டும் அறை அமைதியாக இருக்கும் ஆனால் நான் கேட்கிறேன் இது ஒரு வகையான வெற்றி வெற்றி மூன்றாவது அவர் கூறுகிறார் நான் இப்போது ஜாகிங்கிற்கு புறப்படுவேன் அதனால் அதுவும் சாத்தியமாகும் நான்காவதாக அவர் கூறுகிறார் பரவாயில்லை நான் பின்னர் இணையத்தில் நிகழ்ச்சியைப் பார்க்க முடியும் உனக்காக இதை மூடிவிடுகிறேன் இப்போது நீங்கள் தேவையை வலியுறுத்தும் பட்சத்தில் அனைத்தும் சாத்தியமாகும் எனவே மோதல் தீர்வுகளின் பிற அம்சங்களை முயற்சிக்காமல் இப்போது நம் வாழ்க்கையில் பொதுவாக என்ன வகையான மோதல்களை எதிர்கொள்கிறோம் அவற்றை நாம் எப்படிப் பார்க்க முடியும் இப்போது மக்கள் மோதல்களைப் பார்ப்பதற்கு ஆறிலிருந்து எட்டு வழிகள் உள்ளன ஆனால் அவை அனைத்தையும் நீங்கள் நான்கு பிரிவுகளாகக் கொண்டு வர முடியும் என்று நான் கூறுவேன் மிகவும் உட்புறமாக இருப்பது தனிப்பட்டதாகும் அதாவது உள்ளே நடக்கும் மோதல் இதை நான் விரைவில் விளக்கப் போகிறேன் ஆனால் இது எனக்கும் எனக்கும் இடையிலானது எனக்கும் எனக்கும் இடையே சரி இந்த மோதல் தனிப்பட்டது நான் ஒருவருடன் அதாவது அதாவது மற்றொரு நபருடன் நான் என் நண்பர்களுடன் நான் என் எதிரிகளுடன் நான் என் முதலாளியுடன் நான் எனது சக ஊழியர்களுடன் மற்றும் இது போன்று போன்று தனிப்பட்ட முறையில் அடுத்தது உட்பிரிவு அதாவது குழு மற்றும் ஒரு குழுவிற்குள் எனவே ஒரு குழுவினர் உள்ளனர் ஆனால் குழுவிற்குள் பின்னங்கள் உள்ளன கருத்து வேறுபாடுகள் உள்ளன அவை மோதல்களுக்கு வழிவகுக்கின்றன வெவ்வேறு வகையான கார்ப்பரேட் சூழலில் இருக்கும் இடைக்குழுக்கள் அங்கு இரண்டு நிறுவனங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகின்றன சாம்சங் மற்றும் ஆப்பிள் அல்லது சிறிய நிறுவனங்கள் உள்ளூர் நிறுவனங்கள் ஒன்றுக்கொன்று எதிரே இருக்கும் இரண்டு கடைகள் கூட பின்னர் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்காக போராடுகிறார்கள் இதுவே இடைக்குழுக்கள் இரண்டு குழுக்களுக்கு இடையேயானது இப்போது இன்ட்ரா என்பது ஒரே குழுவிற்குள் உள்ளது இன்டர்பர்சனல் என்பது இரண்டு தனிப்பட்ட உறவுகளுக்கு இடையில் உள்ளது இன்ட்ரா பெர்சனல் என்பது தனக்குள் உள்ளது இப்போது நாம் வெல்ல வேண்டிய கடினமான போர் எது என்று நீங்கள் கேட்கலாம் தனிப்பட்ட மோதல்களைக் கையாள்வதற்கு கடினமான மோதல்களைத் தீர்க்கும் திறன்கள் தேவை அதாவது உள்ளே நடக்கும் மோதல்கள் நீங்கள் எழுந்ததிலிருந்து தூங்கச் செல்லும் வரை பல உள் மோதல்கள் உள்ளன உங்கள் மனதில் அடிக்கடி இருக்கும் சிலவற்றைப் பாருங்கள் அது ஒரு காரியத்தைச் செய்யலாமா வேண்டாமா என்ற உளவியல் சங்கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது எனவே நீங்கள் அதைச் செய்ய வேண்டுமா இல்லையா என்பது மனதில் உள்ளது இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறீர்கள் நான் முன் வைத்த சில எடுத்துக்காட்டுகளைப் பாருங்கள் எழுவதா அல்லது எழாமல் இருப்பதா அலாரம் ஒலித்த பிறகு எழுவதா அல்லது அதை நிறுத்துவதா பிறகு இன்னும் சிறிது நேரம் தூங்குவதா இந்த நேரத்தில் எழுவதா இல்லையா நீங்கள் தூங்குவதற்கு அதிக நேரத்தை மிச்சப்படுத்த விரும்புவதால் எழுந்த பிறகு ஒரு கப் தேநீர் அருந்துவதற்கு முன்பு உங்கள் பற்களைத் துலக்குவதா இல்லையா அல்லது அந்த நாளில் துலக்குவதா இல்லையா காலை நடைப்பயணத்திற்கு செல்வதா இல்லையா இவை நீங்கள் தீர்க்க வேண்டிய மோதல்கள் யாரிடமாவது பேசுவதா இல்லையா குறிப்பாக குளிர்காலத்தில் குளிக்கலாமா வேண்டாமா எனவே குளிக்கலாமா வேண்டாமா நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை முடிக்க நான் அதைச் செய்ய வேண்டுமா இல்லையா தள்ளிப்போடுவதை நிறுத்துவதா இல்லையா நான் காலதாமதத்தைத் தொடர வேண்டுமா அல்லது அதை நிறுத்த வேண்டுமா சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுவதா இல்லையா உண்மையில் இது நீங்கள் தீர்க்க வேண்டிய கடினமான போராட்டம் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் குறிப்பாக நீங்கள் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள விரும்பினால் டேவிட் மெக்லெலேண்டும் பின்னர் மாஸ்லோவும் பேசும் அந்த சிறப்பை அடைய விரும்பினால் நீங்கள் அந்த நிலையை அடைய விரும்பினால் நீங்கள் உண்மையில் உங்கள் சோம்பேறித்தனத்தை ஒரு கட்டத்தில் விட்டுவிட வேண்டும் முன்னேறிச் செல்லுகையில் நீங்கள் அதை நிறுத்த முடிவு செய்கிறீர்கள் உங்களில் பெரும்பாலோர் இந்த நேரத்தில் சோம்பலையும் பின்னர் வெற்றிபெறுவதா இல்லையா போன்ற கேள்விகளை கூட கைவிட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சிலர் வெற்றியைப் பார்த்து உண்மையில் பயப்படுகிறார்கள் சிலர் புகழைப் பார்த்து பயப்படுகிறார்கள் சிலர் குறிப்பாக ஓ நான் பிரபலமடைந்தால் என்னைச் சுற்றி ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள் எனவே எனக்கென்று ஒதுக்கிக்கொள்ள எனக்கு நேரம் இருக்காது எனவே நான் பிரபலமடைய வேண்டாம் நான் வெற்றிபெற வேண்டாம் பின்னர் ஒருவரின் சொந்த சுயத்தைப் பற்றிய இறுதி கேள்வி வருகிறது சுயமாக உணரப்பட்ட தனிநபராக மாறலாமா வேண்டாமா நான் உங்களுக்குச் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் நீங்கள் சுய உணர்வுள்ள நபராக இருங்கள் அப்போதுதான் நீங்கள் உண்மையான உள் மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள் ஆனால் அப்போதும் நீங்கள் உங்களை சந்தேகித்துக் கொண்டிருப்பீர்கள் நான் அதைச் செய்ய வேண்டுமா இல்லையா நான் செய்ய வேண்டியிருந்தால் நான் நிறைய விஷயங்களைச் செய்ய வேண்டும் எனவே நான் உண்மையில் அதைச் செய்ய வேண்டுமா இந்த பாடத்திட்டத்தைத் தொடர வேண்டுமா இல்லையா போன்ற எளிய கேள்விகளைக் கூட இவை மோதல்கள் வடிவில் உங்களிடம் வரும் எண்ணங்கள் பின்னர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவையுடன் சண்டையிட்டு அவற்றைத் தீர்க்க முயற்சிக்கிறீர்கள் பின்னர் சில நேரங்களில் அது மிகவும் தத்துவார்த்தமானது மிகவும் பெரியது ஷேக்ஸ்பியரின் ஹேம்லெட்டின் கதாபாத்திரத்தில் நீங்கள் பார்ப்பது போல இருக்க வேண்டும் அல்லது இருக்கக்கூடாது என்ற பிரபலமான சொற்றொடர் அவர் சொல்லும் கேள்வி இதுதான் அவரைச் சுற்றியுள்ள போராட்டங்களில் வாழ்வதா இல்லையா என்பது உளவியல் மோதலின் இறுதி வடிவமாகும் இப்போது மக்கள் ஏன் மோதல்களை எதிர்மறையான கட்டமைப்பில் எதிர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் மேலும் நீங்கள் எதிர்மறையான மோதல்களைக் கண்டால் வெளிப்படையாக நான் இல்லை என்று கூறுவேன் மோதல்களை மிகவும் நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்க விரும்புகிறேன் மக்கள் அதை ஏன் பார்க்கிறார்கள் நீங்கள் ஏன் அவ்வாறு பார்க்கிறீர்கள் ஏன் நீங்கள் அதை அப்படிப் பார்க்கக்கூடாது கோபம் முதலில் நீங்கள் அதைப் பார்த்தால் யாரும் கோபப்படுவதை நமக்கு விரும்பவில்லை கோபமாக இருக்கும்போது ஒருவரின் முகம் நமக்கு பிடிக்காது புன்னகை உங்களுக்குத் தெரியும் முக மதிப்பை அதிகரிக்கிறது ஆனால் நீங்கள் ஒருவரைப் பார்க்கும்போது கோபம் என்பது அது தான் முகத்தின் மிகவும் அசிங்கமான வடிவம் அவர்கள் கோபமாக இருக்கும்போது அவர்கள் அதை கொண்டிருப்பார்கள் இப்போது ஒரு நபர் கோபப்படும்போது அவர் அல்லது அவள் மற்றவர்களை மிரட்டுகிறார்கள் குறிப்பாக நீங்கள் உணர்ச்சிகரமான வலையமைப்பில் இருந்தால் அந்த நபர் கோபப்படுவதை நீங்கள் காணும்போது மற்றவர்கள் அனைவரும் தள்ளி வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் எதையும் சொல்லவும் விரும்பவில்லை அவர்கள் பயப்படுகிறார்கள் இப்போது குடும்ப அமைப்பில் கோபமடைந்த தந்தை தாயை அடிப்பதாக அச்சுறுத்துவதைப் பார்ப்போம் இப்போது குழந்தைகள் மிகவும் கவலைப்படுகிறார்கள் எனவே அவர்கள் உளவியல் ரீதியாக ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் சென்று தாயைப் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்கள் சென்று தந்தையுடன் சண்டையிட வேண்டும் என்றால் அவர்களால் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த கூட முடியாது ஆனால் அவர் இருக்கும் போது கூட மற்றும் கூச்சல் மற்றும் கோபத்தைக் காட்டுவது கூட மக்களை அச்சுறுத்துகிறது இப்போது மற்றவர்கள் மாறாக பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மோதல்களை ஒரு வகையான உளவியல் அச்சுறுத்தல்களாக உணர்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மோதல் எழும்போது ஒருவித அச்சுறுத்தும் சூழ்நிலை உருவாகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே அவர்கள் அதைத் தவிர்க்க முயற்சிக்கிறார்கள் பின்னர் மக்கள் பொதுவாக கருத்து வேறுபாடுகளை விரும்புவதில்லை உங்களுடன் தொடர்ந்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்த உங்களுடன் தொடர்ந்து வாக்குவாதம் செய்த ஒரு நபரை நீங்கள் எத்தனை முறை நேசித்தீர்கள் எனவே வழக்கமாக மக்கள் தொடர்ந்து தங்களுக்கு உடன்படாதவர்களிடம் தங்கள் அன்பையும் பாசத்தையும் இழப்பார்கள் மேலும் அவர்கள் அந்த நபர்களைத் தவிர்ப்பார்கள் அல்லது சிறிது நேரத்திற்குப் பிறகு விரோதமாக மாறுவார்கள் சில நேரங்களில் மற்றவர்களுடன் உடன்படாதவர்களை அவர்கள் முற்றிலுமாக நிறுத்துவார்கள் எனவே கருத்து வேறுபாடு பரவாயில்லை ஆனால் கருத்து வேறுபாட்டிற்குப் பிறகு ஒரு மென்மையான ஒப்பந்தம் இருக்க வேண்டும் மற்றும் உறவில் இருக்கும் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் கருத்து வேறுபாட்டை யாராவது செய்கிறார்கள் என்றால் அது நல்லதல்ல ஒரு மோதல் ஏற்படும் போதெல்லாம் அது ஒரு கருத்து வேறுபாடு என்று மக்கள் நினைப்பதற்கான மற்றொரு காரணம் இதுதான் பின்னர் நாம் அதை விரும்பக்கூடாது இது மோதல் பற்றிய பொதுவான கருத்து மற்றும் இது மிகவும் செல்லுபடியாகும் ஆனால் இந்த பாடத்திட்டத்தின் பங்கேற்பாளராக தனது ஆளுமையை வளர்த்துக் கொள்ள முயற்சித்து பின்னர் உங்கள் முழு உள் மையத்தையும் மாற்ற இதைப் பயண்படுத்துபவர்க்கு மோதலை எதிர்மறையாகப் பார்ப்பதற்குப் பதிலாக மோதலை நேர்மறையாகப் பாருங்கள் என்று நான் கூறுவேன் இப்போது மோதலை ஒரு நேர்மறையான விஷயமாக நீங்கள் எவ்வாறு பார்க்க முடியும் நன்கு தீர்க்கப்பட்ட ஒரு மோதல் பாதுகாப்பு முடிவுகளைக் கொண்டுவரும் திறனைக் கொண்டுள்ளது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் சரி அது ஒரு வேலை சூழலில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு குழுவாக பணிபுரியும் ஒரு குடும்ப அமைப்பில் இருந்தாலும் சரி முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு வெற்றி வெற்றி சூழ்நிலையாக இருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தெளிவுபடுத்துவதற்கு மோதல்கள் சாதகமாகப் பயன்படுத்தப்படலாம் தவறான தகவல்தொடர்புகளை தெளிவுபடுத்துதல் தவறான புரிதலை தெளிவுபடுத்துதல் நீங்கள் செயல்திறன் மிக்க நபராக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு தூண்டுதல் சூழலை ஊக்குவிப்பதற்கும் நீங்கள் வழிவிடுவீர்கள் எனவே நீங்கள் தெளிவுபடுத்தவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் பின்னர் நீங்கள் மிகவும் நேர்மறையான தகவல்தொடர்பு சூழலைத் தூண்டவும் முடியும் போது தகவல்தொடர்பு சேனல்கள் திறந்திருக்கும் உறவுகளை வலுப்படுத்த இது உதவும் ஒரு மோதலின் முடிவில் நாம் கடைசியாக விவாதித்ததைப் போல அது எப்போதும் உறவை வலுப்படுத்த வழிவகுக்கும் மேலும் அது நெருக்கமான பிணைப்புகளை வளர்க்கும் இந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆழமாகவும் புரிந்துகொள்ளும் வாழ்க்கையையும் உறவையும் வாழ்கிறார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் சண்டையிடவில்லை இல்லை மஒர ான் அடிக்கடி சண்டையிடுகிறார்கள் மக்கள் தான் அடிக்கடி ஒருவருக்கொருவர் மோதலில் ஈடுபடுகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை தீர்க்கிறார்கள் அவர்கள் அதை தீர்க்காமல் விட்டுவிட்டால் அது விவாகரத்து அல்லது தற்கொலை அல்லது அனைத்து வகையான வன்முறை மற்றும் தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகள் போன்ற எந்தவொரு தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலைக்கும் செல்லக்கூடும் ஆனால் மறுபுறம் மோதல்களைத் தீர்க்க அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவ முடிந்தால் அவர்கள் வேண்டுமென்றே மோதல்களை உருவாக்குகிறார்கள் என்று தோன்றினாலும் அதன் முடிவில் அது நெருக்கமான பிணைப்புகளை வளர்க்கும் தனிப்பட்ட அளவில் நீங்கள் சில மோதல்களைத் தீர்க்க முடிந்தால் நீங்கள் தைரியமாக வெளிவரலாம் ஒரு பணியிடத்தில் ஆக்கபூர்வமான தீர்வுகளை அடைய முடியும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் ஒரு பணியிடத்தில் குழு சந்திப்பை பயன்படுத்தும்போது நீங்கள் பல சுவாரஸ்யமான யோசனைகளைக் கொண்டு வெளியே வருவீர்கள் ஆனால் மோதல்கள் சண்டை என்ற பெயரில் ஒன்றாக உட்கார ஒரு வகையான ஆதாரமாக மாறும் வரை இது ஒருபோதும் வரவில்லை ஆனால் சண்டை என்ற பெயரில் தனிப்பட்ட மோதல்களில் நீங்கள் உண்மையில் புதிய புதுமையான தீர்வுகளைக் கொண்டு வந்தீர்கள் புதிய உறவுகள் மற்றும் நட்பை வளப்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் உள் குழு மோதல்களில் குழு மிகவும் அக்கறையுடனும் உள்ளடக்கியதாகவும் மாறுகிறது எடுத்துக்காட்டாக அவர்கள் குழுவிற்குள் சில 2 3 நபர்கள் உள்ளனர் குழு கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் மோதலுக்குப் பிறகு அவர்கள் அந்த மூன்றையும் நன்கு புரிந்துகொள்கிறார்கள் பின்னர் அவர்கள் அதிக அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் தங்கள் செயல்பாடுகளில் அவர்களைச் சேர்க்கத் தொடங்குகிறார்கள் ஒட்டுமொத்தமாக மோதல்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாகவும் சிறப்பை அடைவதற்கான தடைகளை சமாளிப்பதாகவும் உள்ளன முரண்பாடுகளைப் பயன்படுத்துங்கள் அவற்றைத் தீர்க்கவும் பின்னர் சிறப்பை அடையவும் இப்போது சில வகையான மோதல்களைத் தீர்ப்பவர்கள் அல்லது ஒரு மோதல்களைத் தீர்க்கும் வகையில் நீங்கள் எந்த வகையான நபர் என்பதைப் பார்ப்போம் பொதுவாக ஏராளமான மக்கள் மோதல்களைத் தவிர்க்க விரும்புகிறார்கள் தவிர்க்கும் வகைகளை பார்ப்போம் அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் அவர்கள் உள்முக சிந்தனையாளர்கள் அல்லது வெறுமனே அவர்கள் அமைதியை உருவாக்குபவர்களாக இருக்கிறார்கள் மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதை அவர்கள் எப்போதும் விரும்புவதில்லை அவர்கள் எப்போதும் ஒரு வகையான இணக்கமான சூழலில் வாழ விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் அதைத் தவிர்க்கிறார்கள் அவர்கள் அதைப் பற்றி பேச விரும்பவில்லை மற்ற வகை ஒத்துப்போகிறவர்கள் தவிர்ப்பதை விட சற்றே சிறந்தது அவர்கள் ஒத்துப்போகிறவர்கள் அவர்கள் உறுதியற்றவர்கள் அவர்கள் தங்கள் கண்ணோட்டங்களை முன்வைப்பதில்லை அவர்கள் கூட்டுறவு கொண்டவர்கள் மோதல் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் மோதலில் ஈடுபட்டுள்ள மற்ற நபரை காயப்படுத்த விரும்பாததால் அவர்கள் உறவுகளுக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள் எதிர் வகை தாக்குதல் வகை ஆக்ரோஷமான சக்திவாய்ந்த ஆதிக்கம் செலுத்தும் ஒன்று சில நேரங்களில் தொழிலாளியின் மீது முதலாளியைக் கட்டுப்படுத்த மாணவர் மீது ஆசிரியரை கட்டுப்படுத்த கணவன் மனைவியை கட்டுப்படுத்த அவர்கள் அதிகாரத்தைப் பயன்படுத்துபவர் அதிகாரப் போராட்டத்தைப் பொறுத்து சில சமயங்களில் கணவனின் மேல் மனைவியும் கூட இப்போது ஒத்துழைத்தல் இப்போது ஒத்துழைப்பதில் ஆர்வமுள்ள நபர்கள் அல்லது உறுதியான மற்றும் கூட்டுறவு வகைகள் ஆனால் பின்னர் அவர்கள் வெற்றி வெற்றி தீர்வுகளை நாடுகிறார்கள் அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள் இதனால் அவர்கள் வெற்றி வெற்றி தீர்வுகளை அடைய முடியும் பொதுவாக இந்த முறை அறிவுறுத்தப்படுகிறது ஆனால் பின்னர் ஆனால் போட்டி முறையில் இருப்பவர்களும் உங்களிடம் உள்ளனர் அது வெற்றி இழப்பு முறை நான் வெல்வேன் ஆனால் நீங்கள் இழப்பீர்கள் எனவே நான் உங்களுடன் ஒத்துழைக்க மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் தோற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றும் உங்களுடன் ஒத்துழைப்பதன் மூலம் எனது சொந்த கவலைகள் ஒழிக்கப்படுகின்றன அது நடக்க நான் விரும்பவில்லை பின்னர் மேலும் ஒரு வகை உள்ளது அதாவது சமரசம் செய்யும் வகை அதாவது நபர் இருவரும் இழப்பு இழப்பு சூழ்நிலையில் உள்ளனர் தியாகம் செய்கிறார்கள் மீண்டும் நல்லிணக்கத்தை நாடுகிறார்கள் ஆனால் பின்னர் ஒரு அர்த்தத்தில் இது மேலும் வளர்ச்சியை வழிநடத்தப் போவதில்லை மற்றொரு மோதல்கள் வரும் வரை அது இன்னும் அப்படியே உள்ளது இப்போது எது சிறந்தது என்று நீங்கள் கேட்டால் அது மீண்டும் சூழலைப் பொறுத்தது அது நபரைப் பொறுத்தது ஏனென்றால் அது சிறந்ததாக இருக்கும் சில சந்தர்ப்பங்கள் உள்ளன நீங்கள் ஒரு கூச்ச சுபாவமுள்ள மற்றும் உள்முகமான நபராக இல்லாவிட்டாலும் நீங்கள் தாக்குதல் வகையாக சேர்ந்தவராக இருந்தாலும் சில மோதல்களைத் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக முதலாளியுடன் முரண்படுவதாகவும் பின்னர் முதலாளி மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தால் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே முதலாளியுடன் சண்டையிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் அவர்கள் முதலாளி எப்போதும் சரியானவர் என்று கூறுகிறார்கள் பின்னர் இரண்டாவது விதி சந்தேகம் ஏற்படும் போது நீங்கள் சென்று முதல் விதியைப் பாருங்கள் என்று கூறுகிறது எனவே அது பெரும்பாலான சூழலில் நடக்கிறது அங்கு அது அதிகாரப்பூர்வமானது மற்றும் அது மிகவும் பழமைவாதமானது அங்கு அதைத் தவிர்ப்பது நல்லது ஆனால் நீங்கள் தாக்குதல் வகையை சேர்ந்தவர் என்று நினைத்தால் எல்லா நேரத்திலும் நீங்கள் தாக்குகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளுதல் வகையைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் முடிந்த வரை ஒத்துழைக்க முயற்சிக்கவும் வெற்றி வெற்றி சூழ்நிலையை அடைய முயற்சிக்கவும் பின்னர் நீங்கள் போட்டியிடும் வகையைச் சேர்ந்தவர் என்று நினைத்தால் நான் வெற்றி பெற வேண்டும் யாராவது தோற்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதும் நினைக்கிறீர்கள் என்றால் எனவே முறையை மாற்ற முயற்சிக்கவும் மோதல்களை தீர்க்கும் வகையை மாற்றுவதன் மூலம் நிலைமையை மாற்ற முயற்சிக்கவும் இப்போது நாம் அனைவரும் மோதல்களைத் தீர்க்க முயற்சிக்கிறோம் ஆனால் வெற்றி வெற்றி தீர்வை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் பெரும்பாலான நேரங்களில் ஒத்துழைக்க வேண்டும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் கூட்டுறவுடன் இருக்கவேண்டும் மற்றும் நாம் வெற்றி வெற்றி தீர்வைத் தேட முயற்சிக்க வேண்டும் இப்போது இதன் முடிவை நோக்கி செல்வோம் மோதல் தீர்வு குறித்த இந்த குறிப்பிட்ட 4 விரிவுரைகள் எனவே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நான் வழங்க விரும்பும் சில விரைவான உதவிக்குறிப்புகள் மற்றும் பரிந்துரைகள் மோதல்களை நீங்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய அணுகுமுறை என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி நீங்கள் மோதல்களைத் தீர்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் இதனால் நீங்கள் ஒரு மோதல்களைத் தீர்க்கும் நிபுணராக மாறுவீர்கள் அதை நீங்கள் எப்படிச் செய்கிறீர்கள் மோதல்களைத் தழுவுங்கள் மோதல்களிலிருந்து தப்பி ஓடாதீர்கள் மோதல்களைத் தேடுங்கள் எனவே எங்கு மோதல்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஒரு வகையான சாதகமான தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் பின்னர் நீங்கள் ஒரு மோதலை பார்க்கும் போதெல்லாம் அவற்றைத் தீர்ப்பதற்கான உங்கள் திறன்களைச் சோதிக்கவும் அதன் முடிவில் நீங்கள் மோதலைத் தீர்த்த விதத்தைப் பற்றி சிந்திக்க முயற்சிக்கவும் இந்த மோதலை நான் எப்படி தீர்த்தேன் நான் அதை தாக்குதல் முறையில் செய்தேனா குழந்தைகளைக் கட்டுப்படுத்த நான் என் சக்தியைப் பயன்படுத்தியிருக்கிறேனா என் நண்பர்களைக் கட்டுப்படுத்த நான் என் உணர்ச்சி சக்தியைப் பயன்படுத்தியிருக்கிறேனா நான் எப்படி இதைச் செய்தேன் நான் போட்டியிட்டேனா வெற்றி தோல்விக்கான சூழ்நிலைக்கு சென்றேனா மோதல்களை நீங்கள் எவ்வாறு தீர்த்துக் கொண்டீர்கள் பின்னர் நீங்கள் எப்போதாவது ஒத்துழைத்து இந்த வெற்றி வெற்றி சூழ்நிலையை அடைய முயற்சித்தீர்களா பின்னர் நீங்கள் உங்கள் மோதல் தீர்வின் நிலையில் தேர்ச்சி பெற முயற்சித்தவுடன் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு உதவ முயற்சிக்கவும் இதுபோன்று மோதல் தீர்ப்பில் சிறந்து விளங்கும் ஒரு நபராக உங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அந்த திறமையை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் பின்னர் நீங்கள் ஒரு சாலையில் நடந்து செல்லும்போது போன்ற அறியப்படாத சூழ்நிலைகளில் கூட அல்லது அக்கம்பக்கத்தில் ஒரு சண்டை உள்ளது தெருவில் சண்டை நடைபெறுகிறது பின்னர் முதலாளிக்கு ஒருவருடன் ஏதோ பிரச்சனை உள்ளது நீங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுடன் பேச முன்வந்து பின்னர் கேளுங்கள் பின்னர் அவர்கள் சார்பாக மோதலை நீங்கள் தீர்க்க முடியுமா என்பதைக் கண்டறியவும் எனவே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அறியப்படாத சூழ்நிலைகளில் கூட மெதுவாக தலையிடுங்கள் வெறுமனே ஒரு செயலற்ற பார்வையாளராக மாறி அதிலிருந்து ஓடாதீர்கள் சண்டையுடன் இணைந்த ஒரு மோதல் இருந்தாலும் மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள் நீங்கள் சென்றாலும் கூட எனவே நீங்கள் ஒரு ஆபத்தை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் உங்கள் தீர்மானம் எவ்வாறு செயல்பட முயற்சிக்கிறது என்பதைப் பார்க்கலாம் முந்தைய பாடத்திற்குத் திரும்பிச் சென்று உங்களுக்குச் சொல்லப்பட்ட சில பொதுவான செயல்முறைகளையும் முறைகளையும் பயன்படுத்துங்கள் நீங்கள் முதலில் உண்மைகளைப் பெற்றுக்கொள்ளுங்கள் பச்சாதாபத்தைப் பயன்படுத்துங்கள் இரு தரப்பினரையும் கேளுங்கள் பின்னர் மூன்றாவது பக்கத்திற்கு தற்செயலைக் கொடுங்கள் மற்றும் அதை வைத்து உங்களால் அதை தீர்க்க முடியும் மற்றும் உங்கள் ஆளுமையை வளர்ப்பதற்கும் மனித உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் மோதல்களை வாய்ப்புகளாகப் பயன்படுத்தலாம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே இதனுடன் மோதல் தீர்வு குறித்த விரிவுரைகளை நான் முடிக்கிறேன் இந்த விரிவுரைகளை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் அனுபவிப்பதை விட உங்கள் வாழ்க்கையில் மோதல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் மோதல்களைத் தீர்க்க உதவி பெற நீங்கள் எப்போதும் யாரையாவது பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை நிறுத்துங்கள் பின்னர் மோதல்களைத் தீர்ப்பதற்கான உள் திறனை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கவும் உங்களை நம்புங்கள் நீங்கள் ஒரு வெற்றி வெற்றி சூழ்நிலைக்கு செல்ல முடியும் என்று எப்போதும் நம்புங்கள் மிக முக்கியமாக நான் உங்களுக்குச் சொன்னது போல் உங்கள் ஆளுமையை வளர்க்க உள்ளே இருக்கும் மோதல்களைப் பயன்படுத்துங்கள் தீர்க்க கடினமான விஷயம் உண்மையில் உள்ளே இருக்கும் மோதல்கள் தனிப்பட்ட மோதல்கள் இப்போது தனிப்பட்ட மோதல்கள் தொடர்பாக இன்னும் பல விஷயங்கள் உள்ளன நேரத்தை நிர்வகிப்பது சுகாதாரத்தை நிர்வகிப்பது பணியிடத்தை நிர்வகிப்பது போன்றவை உதாரணமாக நீங்கள் சேகரித்து அவற்றை மோசமாக்கிய சில பழக்கங்களை நிர்வகித்தல் பின்னர் இந்த விஷயங்களில் சிலவற்றை எவ்வாறு சமாளிப்பது மன அழுத்தத்தைத் தவிர்ப்பது எப்படி இப்போது அனைத்தும் இதனுடன் தொடர்புடையவை அவற்றில் சிலவற்றை இந்த பாடத்திட்டத்தில் படிப்படியாகப் பார்ப்போம் ஆனால் இப்போது அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உதவிக்குறிப்புகளை வழங்க முயற்சிக்கிறேன் பின்னர் உங்களுக்கு ஒரு வகையான நிபுணராக பயிற்சி அளிக்க முயற்சிக்கிறேன் அதை உங்கள் சொந்த மட்டத்திலும் தீர்க்க முயற்சிக்கவும்